காலை வணக்கம் இன்று ரிசோர்ஸ் அலோகேஷன் என்ற ஒரு புதிய அத்தியாயத்தைப் பற்றி விவாதிப்போம் ரிசோர்ஸ் அலோகேஷனின் அடிப்படைக் கருத்துகளைப் பற்றி பார்ப்போம் ஆனால் ரிசோர்ஸ் என்றால் என்ன ரிசோர்ஸ்களின் பல்வேறு வகைகள் யாவை பின்னர் ரிசோர்ஸ்களின் தன்மைகளைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் ஒரு ப்ரொஜெக்டிற்குத் தேவையான ரிசோர்ஸ்களை எவ்வாறு கண்டறிவது என்று பார்ப்போம் ப்ரொஜெக்ட் திட்டமிடலில் ப்ரொஜக்டை எப்படி திட்டமிடுவது என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு முக்கியமான ப்ரொஜெக்ட் திட்டமிடலில் சிபிஎம் பேர்ட் ப்ரொஜெக்ட் மதிப்பீடு மற்றும் மறுஆய்வு நுட்பம் போன்ற சொற்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் பொதுவாக ப்ரொஜெக்ட் திட்டமிடலில் செயல்பாட்டு நெட்வொர்க் பகுப்பாய்வு நுட்பங்கள் வெவ்வேறு செயல்பாடுகள் எங்கு நடைபெறுகிறது என்பதைத் திட்டமிட பயன்படுத்தப்படுகின்றன எனவே மக்கள் செயல்பாட்டு நெட்வொர்க் அல்லது முன்னுரிமை நெட்வொர்க்குகளைப் பயன்படுத்துகின்றனர் எந்தெந்த செயல்பாடுகள் எப்போது நடைபெறும் என்பதைத் அறிந்துகொள்ள வரைபடங்களை அடிப்படையாக பயன்படுத்துகின்றனர் இப்போது இந்த ப்ரொஜெக்ட் திட்டமிடலுக்காக உருவாக்கப்பட்டுள்ளத் திட்டங்கள் S கிடைப்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் உண்மையில் நாம் கிடைக்கக்கூடியவற்றை எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் S ஐ உருவாக்கலாம் பின்னர் அந்த திட்டம் ஏற்றதாக இருக்கும் ஆனால் சரியாக இயங்காது எனவே இப்போது கிடைக்கக்கூடிய S களுக்கு நாம் உருவாக்கிய செயல்பாட்டுத் திட்டத்தை எவ்வாறு பொருத்துவது என்பது பற்றி விவாதிப்போம் எனவே கிடைக்கக்கூடிய 's' போதுமானதாக இல்லாவிட்டால் நாம் செயல்பாட்டுத் திட்டத்தை மாற்ற வேண்டியிருக்கும் பின்னர் அப்போது கிடைக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஏற்றவாறு திட்டத்தை மாற்றுவதன் செயல்திறனை மதிப்பிடுவோம் எனவே தேவையான போதெல்லாம் இரண்டு விஷயங்களை அடிப்படையாக பார்ப்போம் ஒன்று செயல்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கும் போது 's' ஐ எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்வது பின்னர் 's' போதுமானதாக இல்லாவிட்டால் கிடைக்கக்கூடியவற்றைப் பொறுத்து திட்டத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதாகும் இப்போது ஒதுக்கீட்டின் விளைவு என்ன என்று பார்ப்போம் சாஃப்ட்வேர் மேம்பாட்டு வாழ்க்கைச் சுழற்சியின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு வெளியீட்டைக் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இதேபோல் ஒதுக்கீட்டின் இறுதி முடிவு பல அட்டவணைகளின் எண்ணிக்கையாக இருக்கும் அந்த அட்டவணைகளில் செயல்பாட்டு அட்டவணை மற்றும் செலவு அட்டவணைகள் இருக்கும் இப்போது செயல்பாட்டு அட்டவணை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இந்த அட்டவணை திட்டமிடப்பட்ட தொடக்கத்தையும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கான நிறைவு தேதியையும் குறிக்கும் ஒவ்வொரு செயலும் எப்போது தொடங்கப்பட வேண்டும் அது எப்போது முழுமையடைய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த செயல்பாட்டு அட்டவணை திட்டத்தின் தொடக்க தேதி மற்றும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கான நிறைவு தேதி மற்றும் அதை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதைக் குறிக்க ஒரு சிறப்பு வகை டயாகிராம் அல்லது கிராஃபை பயன்படுத்தலாம் இதை ஒரு முன்னுரிமை நெட்வொர்க் அல்லது செயல்பாட்டுத் திட்டம் என்று அழைக்கிறோம் மற்றொரு விளைவு திட்டமிடல் ஆகும் இது ப்ராஜெக்ட் முடிக்க தேவைப்படும் தேதி மற்றும் அந்த தேவையின் அளவை காட்டுகிறது எனவே செயல்பாட்டுத் திட்டத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியுள்ளபடி 's' கிடைப்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த அட்டவணை பல்வேறு வகையான 's' களுக்கு தேவைப்படும் தேதிகளைக் காண்பிக்கும் பின்னர் இந்த ஒதுக்கீட்டின் மற்றொரு வெளியீடு செலவு அட்டவணை ஆகும் இது S இன் ஒட்டுமொத்த செலவைக் காண்பிக்கும் ப்ராஜெக்ட் வளர்ச்சியின் போது 's' பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் ஒட்டுமொத்த செலவு என்ன இப்போது முதலில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பார்ப்போம் வழக்கமாக நாம் வரையறுக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் எந்தவொரு பொருளும் அல்லது எந்தவொரு ஒரு நபரும் ப்ரொஜெக்ட் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும் ப்ரொஜெக்டின் முழு காலத்திற்கும் சில தேவைப்படும் மற்றும் சில 's' இன் ஒரு செயல்பாட்டிற்கு மட்டுமே தேவைப்படும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜரை அழைத்துச் செல்லலாம் ப்ரொஜெக்டின் முழு காலத்திற்கும் அவர் தேவைப்படுகிறார் அதேசமயம் புரோகிராமர் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு மட்டுமே தேவைப்படுவார் குறியீட்டு முறையாக இருக்கலாம் வடிவமைப்பாளர் வடிவமைப்பு செய்யும்போது மட்டுமே தேவைப்படுவார் அதேபோல் ஆய்வாளர் அல்லது கணினி ஆய்வாளர் பகுப்பாய்வு கட்டத்தில் தேவைப்படுவர் எனவே ப்ராஜெக்ட்டின் முழு காலத்திற்கும் சில 's' தேவைப்படும் அதேசமயம் இன்னும் சில ஒற்றை செயல்பாட்டிற்கு அல்லது இரண்டு செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ப்ரொஜெக்டின் வெற்றிக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜர் மிகவும் முக்கியமானவர் ஆனால் ப்ரோக்ராம்மருக்கு அதே அளவிலான திட்டமிடல் தேவையில்லை புரோகிராமர் குறியீட்டுக்கு தேவைப்படலாம் இரண்டு புரோகிராமர்கள் அல்லது அதற்கு மேல் வேண்டும் ஆனால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜருக்கு புரோகிராமர் அல்லது கணினி டிசைனர் அல்லது சோதனையாளர்களை போன்ற அதே அளவிலான திட்டமிடல் தேவையில்லை எனவே மேனேஜர் ப்ரோகிராம் லெவெல்லில் உள்ள ஒரு புரோகிராமரைப் பயன்படுத்த கேட்கலாம் ப்ரொஜெக்டிற்கும் ப்ரோக்ராமிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முன்பே பார்த்தோம் எனவே ஒரு மேனேஜர் ப்ரொஜெக்ட்களுக்கு மிகவும் பொறுப்பானவர் நமக்கு ஒரு புரோகிராமரின் உதவி தேவைப்படும்போது நாம் ப்ரோக்ராம் தலைவரிடம் ஆலோசிக்க வேண்டும் அவர் நம் பணிக்காக ஒரு குறிப்பிட்ட புரோகிராமரை தருவார் அதனால்தான் நம் ப்ரொஜெக்டிற்கு புரோகிராமரின் நிலை ப்ராஜெக்ட் மேனேஜரின் நிலைக்கு சமமாக இருக்காது இப்போது s இன் மிகவும் முக்கியமான வகைகளைப் பார்ப்போம் உழைப்பாளர்களின் நிலை உபகரணங்கள் பொருட்கள் இடம் சேவைகள் நேரம் மற்றும் பணம் ஆகியவை வெவ்வேறு முக்கியமான வகைகளாக இருப்பதை நாம் காண்கிறோம் அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் உழைப்பு என்றால் வளர்ச்சித் திட்டத்திலுள்ள உறுப்பினர்களை உள்ளடக்கும் அதில் ப்ரொஜெக்ட் மேனேஜர் ப்ரொஜெக்ட் ஆய்வாளர் அல்லது கணினி வடிவமைப்பாளர் போன்றவர்கள் இருப்பர் மேம்பாட்டுத் ப்ராஜெக்ட்களின் உறுப்பினர்கள் மற்றும் சோதனையாளர் இந்த வகை உழைப்பின் கீழ் வருகின்றனர் அடிப்படையில் அவர்கள் வளர்ச்சித் திட்டத்தின் உறுப்பினர்கள் பின்னர் உபகரணங்கள் வருகிறது ப்ரொஜெக்ட்டை வெற்றிகரமாக செயல்படுத்த பல்வேறு கணினி மற்றும் பிற உபகரணங்கள் தேவைப்படுகின்றன அவை இந்த 's' இன் கீழ் வரும் எடுத்துக்காட்டாக சர்வர்ஸ் ஒர்க்ஸ்டேஷன்ஸ் டெஸ்க்டாப்புகள் பிசிக்கள் லேப்டாப் கீபோர்டு பிரின்டர்கள் ஸ்கேனர்கள் இவை அனைத்தும் உபகரணங்களின் கீழ் வருகின்றன மேலும் சில பாகங்கள் தேவைப்படுவதால் அவை உபகரணங்கள் பிரிவின் கீழ் வரும் சில பொருட்கள் பயன்படுத்தப்படுவதை விட நுகரப்படும் பொருட்களாக இருக்கும் அவற்றை நாம் சில காலத்திற்கு பயன்படுத்தலாம் ஆனால் இவை சிறிது நேரம் பயன்படுத்தப்படலாம் அல்லது பயன்படுத்தப்படும்போது நுகரப்படும் பொருட்களாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சில மென்பொருட்களை ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு நகலெடுக்க உபயோகப்படுத்துகின்றனர் நாம் டிஸ்க் சீடி போன்றவற்றைப் பயன்படுத்த வேண்டும் எனவே சாதாரணமாகப் பயன்படுத்தியவுடன் அவற்றை நாம் பயன்படுத்தியதாக கருதுவோம் காகிதங்கள் முதலியன பயன்படுத்தப்படுவதை விட நுகரப்படும் பொருட்கள் இடம் மிகவும் எளிது எனவே நம்முடைய ப்ராஜெக்ட்டை செயல்படுத்த புரோகிராமர்கள் மற்றும் கணினி வடிவமைப்பாளர்களுக்கு சில அலுவலக இடம் அல்லது வேலை இடம் தேவைப்படலாம் சில ப்ராஜெக்ட்களுக்கு சிறப்பு சேவைகள் தேவைப்படலாம் எனவே சில சிறப்பு சேவைகளை செய்ய அவர்களை பணியமர்த்துவது தேவைப்படலாம் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு பரந்த விநியோகிக்கப்பட்ட பகுதி அமைப்பை உருவாக்குகிறோம் என்றால் தொலைத்தொடர்பு சேவைகளின் திட்டமிடல் நமக்கு தேவைப்படலாம் எனவே தொலைத்தொடர்பு சேவைகளின் சில உதவி நமக்கு தேவைப்படலாம் நமக்கு அஞ்சல் கூரியர் சேவைகள் போன்றவை தேவைப்படலாம் எனவே இவை அவற்றின் கீழ் வருகின்றன அவை சேவைகளாக இருந்தாலும் அவை ஒரு 's' என்று கருதப்படும் மேலும் அவை சேவைகளின் கீழ் வருகின்றன நேரம் ஒரு முக்கியமான விஷயமாகக் கருதப்படுகிறது இங்கே நாம் நேரத்தை கடந்த காலமாக கருதுகிறோம் எனவே நேரம் ஒரு கழிந்த நேரம் எனவே கழிந்த நேரத்தை இது ஒரு 's' என்று கருதலாம் அதிக நேரத்தைச் சேர்ப்பதன் மூலம் கழித்த நேரத்தை குறைக்க முடியும் ஆனால் இந்த நேர சேவை தேவை தேவை நாம் காலக்கெடுவை மிக விரைவில் சந்திக்கிறோம் என்றால் அதிக ஊழியர்களை பணியமர்த்துவதன் மூலம் நேரம் குறைக்கப்படலாம் பணமும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் பொதுவாக நாம் அதை முதன்மையாக கருதுவதில்லை இது இரண்டாம் நிலையாக கருதப்படுகிறது ஏனெனில் மற்ற பணத்தை வாங்க இந்த பணத்தை பயன்படுத்துகிறோம் அதனால்தான் பணமும் ஒரு 's' என்று கருதப்படுகிறது ஆனால் இது இரண்டாம் நிலை என்று கருதப்படுகிறது எனவே இது ஒரு செலவில் கிடைக்கிறது என்ற பொருளில் மற்ற ' s' களுக்கு ஒத்ததாக இருக்கிறது ஆனால் அது வட்டி கட்டணத்தில் இருக்கிறது எனவே இங்கே நாம் ஏதாவது வாங்குவதற்கு வங்கியில் இருந்து கடன் வாங்க வேண்டும் சில வட்டி கட்டணங்களுடன் வங்கியில் இருந்து கடனாக பணம் வாங்க வேண்டும் அதனால்தான் இது மற்ற 's' களுக்கும் ஒத்ததாக இருக்கிறது மேலும் இது ஒரு விலையில் கிடைக்கிறது இப்போது இது வட்டி விகிதமாக கருதப்படுகிறது இப்போது வெவ்வேறு நடவடிக்கைகளுக்கு 's' ஐ எவ்வாறு ஒதுக்குவது என்று பார்ப்போம் எனவே இந்த ஒதுக்கீட்டின் முதல் படி என்னவென்றால் அவை எவை என்பதை அடையாளம் காண்பது அவை ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தேவை பின்னர் ஒரு தேவை பட்டியலை உருவாக்க வேண்டும் ஒ துக்கீட்டின் முதல் படி ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தேவையான பல்வேறு வகைகளை அடையாளம் கண்டு ஒரு தேவை பட்டியலை உருவாக்குதல் ஆகும் சில நிமிடங்களுக்கு முன்பு பல்வேறு வகையான 's' களை பார்த்தோம் பின்னர் அவற்றின் வகைகள் என்ன என்பதை நாம் எவ்வாறு அடையாளம் காண வேண்டும்மேலும் சாத்தியமான சில வகைகளைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் சில நேரங்களில் தனிநபர்கள் ஒரு குழுவிற்குள் பரிமாறி கொள்ளக் கூடியவர்களாக இருப்பர் எடுத்துக்காட்டாக நாம் விபி புரோகிராமர்களைப் பயன்படுத்துகிறோம் என்றால் அவற்றை இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குநர்களுடன் பரிமாறிக் கொள்ளலாம் எனவே பல்வேறு வகையான 's' களை அடையாளம் கண்ட பிறகு பல்வேறு நடவடிக்கைகளுக்கு வகைகளை ஒதுக்க வேண்டும் மற்றும் அவற்றின் ஹிஸ்டோகிராமை ஆராய வேண்டும் எனவே வகைகளை அடையாளம் கண்ட பிறகு வெவ்வேறு நடவடிக்கைகளுக்கு வெவ்வேறு வகைகளை ஒதுக்க வேண்டும அவற்றை எவ்வாறு ஒதுக்க வேண்டும் என்று நாம் கூறுவோம் பின்னர் ஹிஸ்டோகிராம் என்றழைக்கப்படும் ஒரு வரைபடத்தை நாம் தயாரிக்க வேண்டும் பின்னர் 's' சரியாக ஒதுக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை ஹிஸ்டோகிராம் மூலம் ஆராய வேண்டும் அவை ஒரே மாதிரியாக ஒதுக்கப்பட்டிருந்தால் இந்த ஹிஸ்டோகிராமை பார்க்க வேண்டியதில்லை நாம் ஏற்கனவே டென்த் அல்லது பிளஸ் 2 மட்டத்தில் இந்த ஹிஸ்டோகிராமை படித்திருக்கிறோம் என்று நம்புகிறேன் அடிப்படையில் இவை சில வகையான கிராஃப்கள் அதாவது பார் கிராஃப்கள் போன்றவை ஆகும் வகைகளை அடையாளம்காண்பது ஒரு முக்கியமான படியாகும் பல வகைகளை நாம் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம் ஆனால் இப்போது ஒரு சாஃப்ட்வேர் டெவெலப்மென்ட் திட்டத்தில் சாத்தியமான தேவைகள் என்னவாக இருக்கலாம் என்று பார்ப்போம் அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் டெவெலப்மென்டில் பின்வருபவை தான் தேவைகள் ஆகும் நாம் ஹார்ட்வேரை அடையாளம் காண வேண்டும் ப்ரொஜெக்ட் உருவாக்க தேவையான சாஃப்ட்வேரை அடையாளம் காண வேண்டும் மற்றும் துணை ஊழியர்களை அடையாளம் காண வேண்டும் ப்ரொஜெக்ட்டை நிறைவேற்ற தேவையான உதவி ஊழியர்கள் தேவை எனவே இவைகள் தான் அடிப்படையில் தேவைகள் ஆகும் எனவே ஹார்ட்வேரை அடையாளம் காண்பது பற்றி முதலில் கூறுவோம் ஹார்ட்வேரை அடையாளம் காண அவர்கள் பின்பற்ற வேண்டிய படிகள் யாவை எனவே முதலில் நாம் ப்ரொஜெக்டின் அனைத்து ஹார்ட்வேர் தேவைகளின் பட்டியலையும் தயாரிக்க வேண்டும் எனவே உங்கள் ப்ரொஜெக்ட்களுக்கு எந்த வகையான ஹார்ட்வேர் தேவைப்படும் உங்கள் 40என்ன வகையான ஹர்ட்வர் தேவைப்படும் முதலில் அந்த எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள் எடுத்துக்காட்டாக ப்ரொஜெக்டிற்கு சில லேப்டாப்கள் டெஸ்க்டாப் சர்வர் பேக்கப் மீடியா கீபோர்ட் ஸ்விட்சஸ் நெட்வொர்க்கிங் பாகங்கள் டிஸ்பிலே யூனிட்ஸ் பிரின்டர்ஸ் ப்ளாட்டர்ஸ் டச் ஸ்கிரீன் போன்றவை தேவைப்பட்டால் நாம் அவற்றை பட்டியலிட வேண்டும் எனவே நம் ப்ரொஜெக்ட்களுக்கு எந்த வகையான ஹார்ட்வேர் சாதனங்களை பயன்படுத்துவோம் என்பதை ஆராய வேண்டும் பின்னர் ஒவ்வொரு ஹார்ட்வேரின் பாகமும் என்ன செய்ய வேண்டும் என்பதைக் குறிப்பிட வேண்டும் எனவே ஹார்ட்வேரின் ஒவ்வொரு பாகமும் அதாவது ஒரு கேபிள் டெஸ்க்டாப் சர்வர்கள் என்ன வகையான செயல்பாட்டைச் செய்யும் மற்றும் அதன் செயல்பாடு என்ன என்பதை ஆராய வேண்டும் எனவே ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் அது என்ன செய்ய வேண்டும் என்பதைக் குறிப்பிட வேண்டும் பின்னர் ஒவ்வொரு ஹார்ட்வேரும் சரியாக செயல்பட என்ன தேவை என்பதைக் குறிப்பிட வேண்டும் எனவே முதலில் நாம் பார்க்க வேண்டுயது ஒவ்வொரு ஹார்ட்வேரும் என்ன செய்யும் அதன் நோக்கம் என்ன அதன் செயல்பாடு என்ன போன்றவை ஆகும் பின்னர் அந்த செயல்பாட்டை செய்ய ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் என்ன தேவை என்பதைக் குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக அந்த செயல்பாட்டை அடைவதற்கு அதற்கு என்ன தேவை என்ன ஹார்ட்வேர் அதற்கு சில சிறப்பு சாஃப்ட்வேர் கருவிகள் தேவை இவை ஒன்றோடொன்று இணைய சில கேபிள்கள் தேவை எனவே ஒவ்வொரு ஹார்ட்வேரின் பாகத்திற்கும் சரியாகச் செயல்பட அதற்குத் தேவையானதை நாம் குறிப்பிடுகிறோம் பின்னர் யாருக்கு என்ன ஹார்ட்வேர் தேவை என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் இந்த ப்ரொஜெக்ட்டுடன் தொடர்புடைய பல மனித ஆற்றல் பல நபர்கள் உள்ளனர் எனவே எந்த நபருக்கு எந்த வகையான ஹார்ட்வேர் தேவை என்பதை ஆராய வேண்டும் தயவுசெய்து ஒவ்வொரு ஹார்ட்வேரின் பாகத்தையும் அனைவருக்கும் வழங்க வேண்டாம் அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டில் வெவ்வேறு வகையான ஹார்ட்வேரை பார்த்திருப்பர் வெவ்வேறு வகையான ஹார்ட்வேர் தேவைப்படலாம் எனவே வெவ்வேறு நபர்களுக்கு அனைத்து வகையான ஹார்ட்வேர்களையும் ஒதுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு இவை அனைத்தும் தேவையில்லை அவர்களுக்கு டெஸ்க்டாப் மட்டுமே தேவைப்படலாம் அவர்களுக்கு சேவையகம் தேவையில்லாமல் இருக்கலாம் இதேபோல் அவர்களுக்கு ஒரு மானிட்டர் தேவைப்படலாம் ஆனால் டச் சிகிரீன் முதலியன தேவைபடாது அதனால்தான் அனைவருக்கும் ஹார்ட்வேரின் ஒவ்வொரு பாகத்தையும் வழங்க வேண்டாம் இறுதியாக ப்ராஜெக்ட் டீமுக்கு ஹார்ட்வேர் தேவைப்படும் போது முன்கூட்டியே குறிப்பிட வேண்டும் எனவே இதை செயல்படுத்தும் முன்பு ப்ராஜெக்ட் டீம் தமக்கு தேவையான ஹார்ட்வேரை எப்பொழுது அல்லது எந்த கட்டத்தில் தேவைப்படும் என்பதை குறிப்பிட வேண்டும் ஆனால் இதை சிறிது முன்கூட்டியே அடையாளம் காண முடிந்தால் S ஐ உயர் நிர்வாகத்திடம் கேட்க உதவும் அதனால்தான் ப்ரொஜெக்ட்களுக்கு ஹார்ட்வேர் எப்பொழுது தேவைப்படும்போது முடிந்தால் முன்கூட்டியே குறிப்பிடவும் நம் ப்ரொஜெக்டின் ஹார்ட்வேர் தேவைகளை அடையாளம் காண தேவையான வெவ்வேறு கட்டங்கள் இவை அடுத்து சாஃப்ட்வேரை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதுதான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட்டை உருவாக்க பல துணை சாஃப்ட்வேர்களும் தேவை என்பதை நாம் அறிவோம் சில எடுத்துக்காட்டுகள் அடிப்படை சாஃப்ட்வேர்களான ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் கம்பைலர்ஸ் லிங்கர்ஸ் லோடர்ஸ் போன்றவை அவை ஒரு ப்ரொஜெக்ட்டை உருவாக்கத் தேவைப்படலாம் மேலும் இந்த அடிப்படை சாஃப்ட்வேரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கம்பைலர்கள் போன்றவை தவறாக நிறுவப்பட்டு இருந்தால் அவை ப்ரொஜெக்ட்டை பாதிக்கக்கூடும் சாஃப்ட்வேரின் வெவ்வேறு பதிப்புகள் பொருந்தாத சேவை பொதிகள் நூலகங்களின் வெவ்வேறு வெளியீடு இவையும் கூட சிக்கல்களை உருவாக்கக்கூடும் சிக்கல்களை நாம் புறக்கணித்தால் சாஃப்ட்வேர் உருவாக்கத்தின் போது கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அனுபவமிக்க ப்ராஜெக்ட் மேனேஜர்களுக்கு ப்ராஜெக்ட்டின் போது சாப்ட்வேரை மேம்படுத்தப்படுவதால் அவை அணியின் உற்பத்தித்திறனை செலவு செய்தும் கடுமையான சிக்கல்களை உருவாக்கக்கூடும் எனவே மேம்பாடுகளுக்கு எப்போது செல்ல வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் சரியான முறையில் கவனித்துக்கொள்கிறார்கள் வெவ்வேறு பதிப்புகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நியாயமான முறையில் பயன்படுத்துகிறார்கள் எனவே மேம்படுத்தல்களுக்குத் திட்டமிட வேண்டிய அவசியம் உள்ளது மேம்படுத்தல்களுக்கு நாம் தோராயமாக செல்லக்கூடாது ப்ராஜெக்ட் மேனேஜர் மேம்படுத்தல்களுக்கு சரியான நேரத்தில் நியாயமான முறையில் ஒழுங்காக திட்டமிட வேண்டும் அவற்றால் குழு மற்றும் ப்ரொஜெக்ட்டில் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க முடியும் குழு மற்றும் ப்ரொஜெக்ட் மேம்படுத்தப்பட்டபோது ஏற்பட்ட தாக்கதை எவ்வாறு குறைக்க முடியும் என்று ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்க்க வேண்டும் பின்னர் அவர் மேம்பாடுகள் மற்றும் திட்டமிடலுக்கான திட்டத்திற்கு செல்லலாம் ப்ராஜெக்ட் மனேஜர்களுக்கு சாப்ட்வேர் ஆதரவில் ஒரு கைப்பிடியைப் பெறலாம் பின்வரும் படிகளைப் பின்பற்றுவதன் மூலம் படிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே அவர் பட்டியலிட வேண்டும் சாஃப்ட்வேரை அடையாளம் காண்பதற்கான படிகளை இப்போது விவாதிப்போம் ப்ராஜெக்ட் மேனேஜர் முதலில் ஹார்ட்வேர் தேவைகளைப் பட்டியலிடுவதைப் போலவே சாஃப்ட்வேர் தேவைகளையும் பட்டியலிட வேண்டும் எனவே எந்தவொரு சாஃப்ட்வேரையும் உருவாக்க ப்ராஜெக்ட்டில் ப்ராஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் தேவைகளைக் கொண்ட பட்டியலைத் தயாரிக்க வேண்டும் பின்னர் சாஃப்ட்வேர் பதிப்புகளையும் நாம் அல்லது சாப்ட்வேர் பயன்படுத்தும் வெவ்வேறு பதிப்புகள் யாவை என்பதையும் குறிப்பிட வேண்டும் மேம்படுத்தல்கள் மற்றும் சேவை பொதிகளை அடையாளம் காணவும் வெவ்வேறு மேம்பாடுகள் மற்றும் சேவை பொதிகள் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும் எந்த சாப்ட்வேரை யார் மேம்படுத்துகிறார்கள் என்பதையும் அடையாளம் காணவும் எந்த சாப்ட்வேரை மேம்படுத்துவதற்கு யார் பொறுப்பு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் எல்லா நபர்களும் சாஃப்ட்வேரை மேம்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்க முடியாது பின்னர் எந்த சாஃப்ட்வேரை மேம்படுத்த வேண்டும் என்பதைக் குறிப்பிடவும் எந்த சாஃப்ட்வேரை மேம்படுத்த தேவை என்பதை இங்கே அடையாளம் காண்கிறோம் எப்போது சாஃப்ட்வேருக்கு மேம்படுத்தல் தேவை எந்த சாஃப்ட்வேரை மேம்படுத்த வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் சாஃப்ட்வேர் தேவைகளை பட்டியலிடும் முதல் படியை இங்கே பார்ப்போம் சாஃப்ட்வேர் தேவைகளின் பட்டியலைப் பற்றி நாம் விவாதிப்பது குழுவுக்கு தேவைப்படலாம் நம் சாஃப்ட்வேர் திட்டத்தை உருவாக்க எந்த வகையான சாஃப்ட்வேர் கூடுதலாக தேவைப்படும் ப்ராஜெக்ட் குழுவிற்கு சில சாஃப்ட்வேர் தயாரிப்புகள் தேவைப்படலாம் இதனால் தயாரிப்பின் முரண்பாடு திட்டத்தை அல்லது குழுவைக் குறைக்க முடியும் அவர்களுக்கு சரியாக குறிப்பிடப்பட்ட சாஃப்ட்வேர் தயாரிப்புகளின் தொகுப்பு தேவைப்படலாம் எனவே முரண்பாடுகளில் உள்ள தயாரிப்பு குறைக்கப்படலாம் மேம்பாடுகளை முறையாக திட்டமிடலாம் மற்றும் உரிமமும் சரியாக செய்ய முடியும் இந்த தொகுப்பைப் பெற ப்ராஜெக்ட் மேனேஜர் பயன்படுத்த வேண்டிய அனைத்து சாஃப்ட்வேர்களின் விவரங்களையும் நிர்வகிக்க வேண்டும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் அனைத்து சாஃப்ட்வேர்களின் விவரங்களையும் சரியாக நிர்வகிக்க வேண்டும் அவை ப்ரொஜெக்ட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும் பின்வருபவை உட்பட அணிக்குத் தேவையான சாஃப்ட்வேரைக் குறிப்பிடுவதன் மூலம் அவர் தொடங்கலாம் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன குறிப்பிட வேண்டும் என்று பார்ப்போம் இந்த கூடுதல் சாஃப்ட்வேர்களை அவர் குறிப்பிட வேண்டும் என்ன ஆபரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துவர் அல்லது குழு உறுப்பினர்கள் எந்த ஆபரேட்டிங் சிஸ்டமை பயன்படுத்துவார்கள் ப்ராஜெக்ட்டில் என்ன கம்பைலர்கள் பயன்படுத்தப்படும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இந்த அமர்வின் முடிவில் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டமை பற்றி பார்ப்போம் ப்ராஜெக்ட்டில் நாம் எந்த முறை மின்னஞ்சலை அல்லது சிஸ்டமை பயன்படுத்துவோம் FTP வெப் பிரௌஸர் பல்வேறு சாஃப்ட்வேர் துணை சாஃப்ட்வேர்கள் அதன் பட்டியலை தயாரிக்க வேண்டும் ப்ராஜெக்ட்டில் வெவ்வேறு நூலகங்கள் அல்லது பிற டி எல் டைனமிக் இணைப்பு நூலகங்கள் ஸ்டாண்டர்ட் டெம்ப்லேட் லைப்ரரிஸ் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி மற்றும் பல பயன்படுத்தப்படும் பின்னர் வேர்ட் பிராசசிங் பேக்கேஜ் எக்செல் ஷீட் பவர் பாயிண்ட் பிரசண்டேஷன் போன்ற அலுவலக சாஃப்ட்வேர்களின் பட்டியல் தேவைப்படும் மற்றும் நம் ப்ராஜெக்ட்களுக்கு பல்வேறு கேஸ் கருவிகள் போன்ற சாப்ட்வேர் கருவிகள் ஏதேனும் தேவைப்படலாம் வடிவமைப்பு கருவிகள் எனில் ஆர் ஏ விஷுவல் பாராடைம் போன்றவை ஆகும் ஜேயூனிட் போன்ற சோதனைக் கருவிகள் மற்றும் ஜேயூனிட் ஜம்பிள் செலினியம் போன்றவை சோதனைக் கருவிகள் மற்றும் இறுதியாக எஸ் எம் சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவிகளான கேன்ட் விளக்கப்படம் லிப்ரா ப்ரொஜெக்ட் போன்றவை எனவே எந்த வகையான சாஃப்ட்வேர் கருவிகள் தேவை அதுவும் பட்டியலிடப்பட வேண்டும் எனவே இந்த பட்டியலைத் தயாரிக்க ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கூடுதல் அல்லது துணை கூறுகள் தேவை பின்னர் அடுத்த கட்டமாக சாஃப்ட்வேர் பதிப்புகளைக் குறிப்பிட வேண்டும் தற்போதுள்ள சாஃப்ட்வேர் தயாரிப்புகளின் பட்டியலைப் பொறுத்தவரை வெவ்வேறு பதிப்புகள் இருப்பதால் ஒவ்வொரு சாஃப்ட்வேரின் பதிப்பையும் எந்த அணிக்குத் தேவை என்பதை ப்ராஜெக்ட் மேனேஜர் குறிப்பிட வேண்டும் எந்த பதிப்பு குழு உறுப்பினர்களுக்கு சரியாக தேவை என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் இவற்றில் மாற்றங்கள் எப்போது கிடைக்கக்கூடும் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும் இந்த மாற்றங்கள் எப்போது கிடைக்கும் என்பது ப்ராஜெக்ட் மேனேஜரால் குறிப்பிடப்பட வேண்டிய பதிப்புகள் அடுத்த கட்டமாக மேம்படுத்தல்கள் மற்றும் சேவை பொதிகளை அடையாளம் காண்பது சாஃப்ட்வேர் நிலையானது அல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் நிறுவனத்தில் அவ்வப்போது மேம்பாடுகள் இருக்கும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மேம்பாடுகள் எந்த சாஃட்வேர்களுக்கு தேவை என்பதையும் ப்ராஜெக்ட்டின் போது இந்த மேம்பாடுகள் எப்போது நிகழும் என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தயாரிப்புக்கும் குழுவை பயன்படுத்த பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக மேம்படுத்தல் சேவை பொதிகள் அல்லது சாஃப்ட்வேர் தயாரிப்புகளின் புதிய பதிப்புகள் தொடர்பாக ப்ராஜெக்ட்டின் நீளம் என்னவாக இருக்கும் குழு மேம்படுத்த வேண்டுமா மேம்படுத்தலுக்காக குழு வேண்டுமா இல்லையா என கோரிக்கை இட்டார்களா இதேபோல் ஆம் எனில் மேம்படுத்தல் எப்போது கிடைக்கும் இவைக்கான பதில்கள் தயாராக இருக்க வேண்டும் அதன்படி அவர் மேம்படுத்தல்களையும் சேவை பொதிகளையும் அடையாளம் காண முடியும் பின்னர் எந்த மென்பொருளை யார் மேம்படுத்துகிறார்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு மென்பொருளையும் நிறுவுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் யார் பொறுப்பு என்பதை ப்ராஜெக்ட் மேனேஜர் அடையாளம் காண வேண்டும் ஏனென்றால் அனைத்து நபர்களும் அதற்கு பொறுப்பல்ல கணினி நிர்வாகி கணினிக்கு பொறுப்பு அல்லது உங்கள் குறிப்பிட்ட ப்ரொஜெக்ட்டின் திட்டம் என்பது என்னவாக இருக்கலாம் மேலாளர் யார் அல்லது ப்ரொஜெக்ட் உருவாக்குநர் அல்லது கணினி வடிவமைப்பாளர் யார் என்பதை கண்டறிய வேண்டும் இந்த மேம்படுத்தல்களுக்கு அவர் பொறுப்பு ப்ராஜெக்ட் மேனேஜர் அதை அடையாளம் காண வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் யார் யார் என்ன செய்கிறார் என்பதையும் யார் நிறுவல்கள் மற்றும் மேம்பாடுகளைச் செய்கிறார்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்களா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மேம்பாடுகளைச் செய்யும் சரியான நபரை ப்ராஜெக்ட் மேனேஜர் அடையாளம் கண்டுள்ளார் அதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த நபர் எதை செய்கிறார் நிறுவல் மற்றும் மேம்பாடுகளை யார் செய்கிறார்கள் எல்லோரும் அதை அறிந்திருக்க வேண்டும் பின்னர் எந்த சாஃப்ட்வேரை எப்போது மேம்படுத்த வேண்டும் என்பதைக் குறிப்பிட வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேரின் பட்டியல் மற்றும் என்ன வகையான மேம்படுத்தல்கள் குழுவிற்கு ப்ராஜெக்ட் செய்யும்போது தேவை என்ற யோசனையையும் திட்டத்தின் போது ஹேன்டல் பண்ணியிருக்கலாம் எப்போது மேம்படுத்த வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க முடியும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு சாஃப்ட்வேரின் பட்டியல் மற்றும் என்ன வகையான மேம்படுத்தல்கள் குழுவிற்கு ப்ராஜெக்ட் செய்யும்போது தேவை என்ற யோசனையிலும் கையளுமை இருந்தால் என்ன மேம்படுத்தல்கள் என்ற யோசனையும் இருக்கும் பின்னர் எப்போது மேம்படுத்த வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கக்கூடிய திட்டத்தை குழு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் எந்த நேரத்தில் மேம்படுத்த வேண்டும் எந்த சாஃப்ட்வேரை என நாம் குறிப்பிட வேண்டும் எனவே பொதுவாக நீங்கள் ஒரு பெரிய மைல்கல்லுக்கு முன்பு சாஃப்ட்வேரை மேம்படுத்தினால் அது மிகவும் ஆபத்தாகும் ஏனென்றால் மேம்படுத்தல்கள் சரியாக வேலை செய்யாமல் போகலாம் மற்றும் மைல்கல்லை நீங்கள் இழக்க நேரிடும் நீங்கள் இலக்கு தேதியை இழக்க நேரிடும் ஆனால் ஒரு மைல்கல்லுக்குப் பிறகு உடனடியாக மேம்படுத்துவதால் எழும் சிக்கல்களை சரிசெய்ய சிறிது நேரமாகும் ஆனால் சரிபார்க்கலாம் சோதனை மைல்கல்லுக்கு முன்னதாக இயங்குகிறது எனவே நீங்கள் சாஃப்ட்வேரை மேம்படுத்த விரும்பினால் ப்ராஜெக்ட் குழு பயன்படுத்தும் அனைத்து சாஃப்ட்வேரையும் கருத்தில் கொள்ளுங்கள் எதிர்பாராத சிக்கல்களை குழு மற்றும் ப்ரொஜெக்டால் சிறப்பாக கையாள முடியுமாறு திட்டமிட வேண்டும் எனவே சிக்கல்கள் இல்லாதபோது பிரச்சினைகள் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் மேம்படுத்தலுக்கு செல்லலாம் சில பெரிய மைல்கல்லுக்கு முன்பாக அல்லது சில முக்கிய இலக்கு கோட்டிற்கு முன் மேம்படுத்தலுக்கு செல்ல வேண்டாம் எனவே ஒரு சிறந்த சூழ்நிலையில் ப்ரொஜெக்ட்டை ஒருபோதும் செய்யாதீர்கள் சாஃப்ட்வேர் மேம்படுத்தும் இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற நம்பிக்கை இல்லை எனவே மேம்படுத்தலுக்கு செல்லலாம் எனவே எப்போது பிரச்சினைகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கவும் அவற்றைக் கையாள நேரத்தைத் திட்டமிடவும் எனவே பிரச்சினைகள் ஏற்படாது என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் இதற்கு என்ன மேம்படுத்தல் செய்ய வேண்டும் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்று எப்போதும் எதிர்பார்க்கலாம் அவற்றைக் கையாள நேரத்தைத் திட்டமிடுங்கள் பிரச்சினைகள் பாப் அப் செய்யாவிட்டால் அதன் அபராதம் அணிக்கு கூடுதல் நேரம் கிடைக்கும் அவர்கள் பாப் அப் செய்யாவிட்டால் அவர்கள் பாப் அப் செய்தால் என்ன நடக்கும் சிக்கல்கள் தோன்றினால் நாம் ஏற்கனவே திட்டமிடல் செய்துள்ளோம் திட்டமிடல் சிக்கல்களைக் கையாள நமக்கு நேரத்தை வழங்கும் எனவே எப்போது மேம்படுத்த வேண்டும் எந்த சாப்ட்வேரை என நாம் குறிப்பிட வேண்டும் முதலில் இங்கு ஆதரவை அடையாளம் காணவும் ஒவ்வொரு குழுவிற்கும் தேவையான ஆதரவை அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு குழுவிலுள்ள வெவ்வேறு நபர்களிடமிருந்தும் அல்லது பங்குதாரர்களிடமிருந்தும் தேவையான ஆதரவை அடையாளம் காணவும் ஆதரவு எந்த நேரத்தில் எப்போது தேவைப்படும் என்பதைக் குறிப்பிடவும் இதனால் எந்த தாமதமும் செய்யாமல் திட்டம் முன்னேற முடியும் பின்னர் ஊழியர்கள் உடல் ரீதியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் போன்றவற்றின் மூலமாகவோ ஆதரவை தருவார்களா என்பதைக் குறிப்பிடவும் பின்னர் தேவையான ஆதரவிற்காக ஒவ்வொரு குழுவிலிருந்தும் அர்ப்பணிப்பைப் பெறவும் எடுத்துக்காட்டாக நீங்கள் வாய்மொழி உறுதிப்பாட்டின் மூலம் அல்லது ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்பாட்டைப் பெறலாம் உ றுதிப்பாட்டுக் கடிதத்தின் மூலம் ப்ராஜெக்ட் ஊழியர்களுடன் ஒரு நல்ல உறவைப் பேண வேண்டும் நாம் ஆதரவு ஊழியர்களுடன் ஒரு நல்ல உறவைப் பேணவில்லை என்றால் ப்ராஜெக்ட்டை நிறைவு செய்வது மிகவும் கடினம் எனவே's' ஐ அடையாளம் கண்ட பிறகு முதலில் தேவை பட்டியலைத் தயாரிக்க வேண்டும் ஒதுக்கீடு திட்டத்தை தயாரிப்பதற்கான முதல் படி தேவைப்பட்ட பட்டியலைத் தயாரிப்பது அதில் எதிர்பார்க்கப்படும் அளவுடன் தேவைப்படும் 's' வெவ்வேறாக இருக்கும் எனவே முன்னுரிமை நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு செயல்பாட்டையும் கருத்தில் கொண்டு இந்த தேவை பட்டியல் தயாரிப்பது செய்யப்படலாம் ப்ராஜெக்ட் முன்னுரிமையில் நாம் முன்னுரிமை நெட்வொர்க் அல்லது இந்த செயல்பாட்டு நெட்வொர்க்கைப் படித்திருக்க வேண்டும் என்று நம்புகிறோம் எனவே முன்னுரிமை நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு செயல்பாட்டையும் கருத்தில் கொண்டு தேவையானவற்றை அடையாளம் காண்பதன் மூலம் ஒரு பட்டியலை தயார் செய்யலாம் தேவையான மற்றும் பல்வேறு வகையான 's' என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது கொடுக்கப்பட்ட செயல்பாட்டு நெட்வொர்க் அல்லது கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து மாதிரி தேவை பட்டியலை நாம் தயாரிப்போம் செயல்பாடு குறிப்பிட்டபடாத சில 's' இருக்கக்கூடும் என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவை முழு ப்ராஜெக்ட் உள்கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் எடுத்துக்காட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர் திட்டத்தின் முழு காலத்திற்கு முழு நிறைவுக்காக அவர் தேவைப்படுகிறார் அல்லது வேறு சிலவற்றை ஆதரிக்க வேண்டும் முன்னுரிமை நெட்வொர்க்கின் எடுத்துக்காட்டு இது ஒரு மாதிரி என்று பாருங்கள் எனவே ப்ராஜெக்ட் அட்டவணையில் நாம் ஏற்கனவே கண்ட முன்னுரிமை நெட்வொர்க் அதாவது இந்த செயல்பாட்டு நெட்வொர்க்கின் வளர்ச்சியை இங்கே நாம் நம்புகிறோம் இங்கே வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லுங்கள் இங்கே ஆரம்ப தொடக்க நேரம் ஆரம்ப பூச்சு நேரம் சமீபத்திய தொடக்க நேரம் மற்றும் சமீபத்திய பூச்சு நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிதவை என்ன என்றால் இலவச நேரமும் கொடுக்கப்படலாம் இலவச நேரம் என்பது இந்த நேரத்தை தாமதப்படுத்தினால் ப்ரொஜெக்ட்டின் நிறைவு செய்யும் தேதி பாதிக்கப்படாது எனவே இந்த வழியில் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க் ஒட்டுமொத்த அமைப்பைக் குறிப்பிடுவது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் இருக்கும் இடத்தில் இது காட்டப்பட்டுள்ளது பின்னர் வடிவமைப்பு தொகுதி A வடிவமைப்பு தொகுதி B வடிவமைப்பு தொகுதி C வடிவமைப்பு தொகுதி D ஆகியவை வரையப்பட்டு உள்ளன இதேபோல் குறியீட்டு மற்றும் பிற செயல்பாடுகள் இந்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே ப்ராஜெக்ட் திட்டமிடலில் இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே அறிந்திருப்பதால் இது குறித்த விவரங்களை நாம் விவாதிக்கவில்லை கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து தேவைப்பட்டியலை எவ்வாறு உருவாக்குவது என்பது தான் நோக்கம் எனவே நாம் இதைப் பார்க்கும்போது இது போன்ற பட்டியலைத் தயாரிப்போம் தேவை பட்டியலின் நிலைகள் என்ன செயல்பாடுகள் என்ன 's' என்ன எத்தனை நாட்கள் தேவை என்பதைக் காண்போம் ஏதேனும் குறிப்புகள் இருந்தால் அதை நாம் காணலாம் ஆகவே எந்த நிலையாக இருந்தாலும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் எல்லா நிலைகளுக்கும் அல்லது ஒரு நபருக்குத் தேவைப்படும் செயல்களுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்று அழைக்கப்படும் ஒரு நபர் நமக்கு தேவை அவர் முழு ப்ரொஜெக்ட்களுக்கு கிடைக்கிறார் மொத்த நாட்களுக்கு எத்தனை நாட்கள் அவர் தேவைப்படுகிறார் மேலும் ப்ராஜெக்டடி ன் மொத்த காலம் 104 நாட்கள் என்பதை அவர் காணலாம் எனவே அதனால் தான் அவர் 104 நாட்கள் முழுநேரமாக இருக்க வேண்டும் என்று இங்கே எழுதியுள்ளோம் இதேபோல் எத்தனை பணிநிலையங்கள் உள்ளன எனவே அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முதலாம் கட்டமாக வேலை நிலையத்தில் சுமார் 34 எண்ணிக்கையும் பணிநிலையங்களில் பணிபுரிபவர்களுக்கும் தேவை அதனுடன் தொடர்புடைய சாப்ட்வேர் 's' இல் கிடைக்குமா இல்லையா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் பின்னர் பி 1 இங்கே இதுதான் ப்ராஜெக்ட் செயல்பாடு 1 இந்த செயல்பாடு 1 க்கு எத்தனை நாட்கள் தேவை என்பதை நாம் பார்க்க முடியும் இது 34 என்று நான் நினைக்கிறேன் எனவே இது நிலை 1 மற்றும் செயல்பாடு 1 ஆக இருக்க வேண்டும் இதற்கு 1 சிஸ்டம் அல்லது 1 மூத்த ஆய்வாளர் தேவை அது எத்தனை நாட்களுக்கு தேவை நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னது போல இங்கே 34 நாட்கள் தேவை எனவே அவருக்கு 34 முழு நாட்கள் தேவைப்படலாம் பின்னர் நாம் 2 ஆம் நிலைக்கு செல்லலாம் இது நிலை 2 மற்றும் எங்களுக்கு தேவையான பி 2 அதாவது செயல்பாடு 2 என்பது நாம் காணக்கூடியது இது செயல்பாடு 1 இது செயல்பாடு 2 எத்தனை நாட்கள் தேவை என்பதை நீங்கள் காண்கிறீர்களா இது 20 நாட்கள் என்று நினைக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் செயல்பாடு 2 தேவைப்படுகிறது எத்தனை நாட்களுக்கு ஆய்வாளர் அல்லது வடிவமைப்பாளர் தேவை 20 முழுநேர நாட்கள் இதுபோன்றுநாம் அனைத்து நிலைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து தேவையான பல்வேறு 's' என்ன என்பதை அடையாளம் காணவும் எத்தனை நாட்கள் மற்றும் என்ன அளவுஎன்பதையும் அடையாளம் காணலாம் மற்றும் ஏதேனும் குறிப்பு அல்லது கருத்துக்கள் இருந்தால் இங்கே எழுதலாம் இந்த வழியில் நாம் மாதிரி தேவை பட்டியலை தயார் செய்யலாம் எனவே தேவை பட்டியல் இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டுள்ளது நாம் இந்த முன்னுரிமை நெட்வொர்க்கைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த வழியில் முன்னுரிமை நெட்வொர்க்கின் தேவை பட்டியலை நாம் தயார் செய்யலாம் எனவே இந்த வழியில்நாம் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து தேவையைத் தயாரிக்கலாம் ஒதுக்கீட்டிற்கு முன் இது முதல் படியாகும் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து நாம் தேவைப் பட்டியலைத் தயாரிக்க வேண்டும் இன்று நாம் 's' இன் வெவ்வேறு பிரிவுகளைப் பற்றி விவாதித்தோம் உழைப்பு மற்றும் நேரம் பணம் உபகரணங்கள் போன்ற பல்வேறு வகையான 's' என்ன என்பது போன்ற தேவைகளை அடையாளம் காண்பதை நாம் விளக்க வேண்டும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் மற்றும் துணை ஊழியர்களை அடையாளம் காண்பதற்கான படிகளையும் நாம் வழங்கியுள்ளோம் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து தேவைப்பட்டியலை எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் நாம் விவாதித்தோம் எனவே இன்று அடிப்படைக் கருத்துகள் அல்லது அடிப்படை படிகளை குறைந்தபட்சம் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இன்று நாம் 's' இன் வெவ்வேறு பிரிவுகளைப் பற்றி விவாதித்தோம் உழைப்பு மற்றும் நேரம் பணம் உபகரணங்கள் போன்ற பல்வேறு வகையான 's' என்ன என்பது போன்ற தேவைகளை அடையாளம் காண்பதை நாம் விளக்க வேண்டும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் மற்றும் துணை ஊழியர்களை அடையாளம் காண்பதற்கான படிகளையும் நாம் வழங்கியுள்ளோம் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை நெட்வொர்க்கிலிருந்து தேவைப்பட்டியலை எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் நாம் விவாதித்தோம் எனவே இன்று அடிப்படைக் கருத்துகள் அல்லது அடிப்படை படிகளை குறைந்தபட்சம் நாம் பார்த்திருக்கிறோம் இவை நாம் எடுத்த குறிப்புகள்